கடந்த வகுப்பில் மூர் மாடல் மற்றும் மீலி மாடல் எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றன என்பதையும் ஒப்பீட்டு நன்மை தீமை என்ன என்பதையும் பார்த்தோம் பின்னர் ஒரு குறிப்பிட்ட சிக்கல் அறிக்கையை எடுத்தோம் மீலி மாடல் மற்றும் மூர் மாதிரி இரண்டையும் பயன்படுத்தி அந்த சிக்கலை தீர்க்க முயற்சித்தோம் இந்த செயல்பாட்டில் அவற்றின் ஒப்பீட்டு பலங்களையும் பலவீனங்களையும் நாங்கள் புரிந்துகொண்டோம் இந்த குறிப்பிட்ட வகுப்பில் எனவே அந்த சிக்கல் அறிக்கையுடன் முன்னேறுவோம் சுற்று இறுதியாக எவ்வாறு உணரப்படுகிறது என்பதைப் பார்க்க விரும்புகிறோம் ஒப்பீட்டின் மற்றொரு பகுதியை நாம் பார்ப்போம் அதே சிக்கல் அறிக்கைக்கு மூர் மாதிரியிலிருந்து நாம் பெறும் சுற்று மற்றும் மீலி மாதிரியிலிருந்து நாம் பெறும் சுற்று அவை சிக்கலான அடிப்படையில் எவ்வாறு ஒப்பிடுகின்றன சரி எனவே நாங்கள் சிக்கலைத் தொடர்கிறோம் அந்த சிக்கலை நீங்கள் அறிவீர்கள் ஒரு பைனரி தரவு ஸ்ட்ரீமில் இருந்து ஒரு வரிசையை கண்டுபிடிப்பதே சிக்கல் கண்டறியப்பட வேண்டிய இந்த வரிசை 110 சரி இது எங்களுக்கு நினைவிருக்கிறது சரி அதற்காக மூர் மாதிரி எங்களிடம் சுற்று இருந்தது எங்களிடம் மாநில மாற்றம் வரைபடம் இருந்தது இது போன்றது 4 மாநிலங்கள் இந்த முறையில் வரையறுக்கப்பட்டன இது ஆரம்ப நிலை பிட் சரியாக கண்டறியப்படவில்லை பி 1 பிட் சரியாக கண்டறியப்பட்டது சி 2 பிட் சரியாக கண்டறியப்பட்டது மற்றும் 3 அனைத்து பிட்களும் சரியாக கண்டறியப்பட்டுள்ளன எனவே அதைத்தான் நாங்கள் மாநிலங்களின் அடிப்படையில் வரையறுத்துள்ளோம் சரி அது ஒரு இடத்தில் இருக்கும்போது 0 இருக்கிறது என்பதைக் கண்டோம் எனவே அடிப்படையில் அது 0 ஆக மீதமுள்ளது 1 அது பி ஆகப் போகிறது மீண்டும் b இல் அது 1 ஐப் பெறும்போது அது c க்குச் செல்கிறது அதாவது அது சரியாகக் கண்டறியும் பின்னர் அது 0 ஐப் பெறும்போது அது d 3 பிட்கள் சரியாக கண்டறியப்படும் அது ஒரு மூர் மாதிரி எனவே வெளியீடு மாநில மதிப்பிலிருந்து மட்டுமே உருவாக்கப்படுகிறது எனவே d இல் வெளியீடு காட்டப்படுகிறது மீதமுள்ள நிகழ்வுகள் இந்த வரையறுக்கப்பட்ட வரிசையைத் தவிர வேறு விருப்பங்கள் மாநில மாற்ற வரைபடத்தில் நீங்கள் காணும் மற்ற பாதையில் உள்ளன எனவே இதை நாம் முந்தைய வகுப்பில் விரிவாக விவாதித்தோம் எனவே அதைக் குறிப்பிடலாம் இப்போது சுற்று எவ்வாறு உணரப்படுகிறது என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே அதற்காக நாம் ஒரு மாநில வேலையைச் செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் குறிப்பிட்டுள்ள மாநிலங்கள் a b c d right இப்போது அதை நினைவக கூறுகளின் அடிப்படையில் நாம் குறிப்பிட வேண்டும் எனவே நாம் ஃபிளிப் ஃப்ளாப்புகளைப் பயன்படுத்துவோம் எனவே ஃபிளிப் ஃப்ளாப் மதிப்புகளின் அடிப்படையில் எனவே எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப்புகள் தேவைப்படும் எனவே 4 மாநிலங்கள் உள்ளன சரி எனவே இந்த சூத்திரத்திலிருந்து உச்சவரம்பு பதிவு N ஐ அடிப்படை 2 க்கு இங்கு N என்பது மாநில மாற்றம் வரைபடத்தில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை எனவே இதன் மூலம் 2 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் தேவைப்படும் என்பதைக் காணலாம் உச்சவரம்பு என்றால் அது ஒரு பின்னம் என்றால் அது அடுத்த உயர் முழு எண் சரிக்கு எடுத்துச் செல்லப்படும் எனவே இது 1 2 ஆக இருந்தால் அது 2 சரி 2 3 அது 3 ஆக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட ஆபரேட்டரின் பொருள் சரி இப்போது இந்த 4 மாநிலங்கள் எனவே a b c d அவை 2 ஃபிளிப் ஃப்ளாப்புகளுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் 4 வெவ்வேறு மதிப்புகள் சரி எனவே ஒரு விருப்பம் நிலையான ஒன்று முதல் ஒன்று அது வருகிறது 0 0 பி 0 1 சி 1 0 டி 1 1 சரி இதுதான் நாம் வேலையைச் செய்ய முடியும் பின்னர் சுற்று உணர்தல்களுடன் சரியாக முன்னேறலாம் ஆனால் இது போன்ற விஷயங்களைச் செய்வதற்கான மாற்று வழி இருக்கக்கூடும் மேலும் இது ஒரு எளிய சுற்று குறைந்த சிக்கலான சுற்று ஆகியவற்றைக் கொடுக்கும் அதாவது குறைந்த அளவு இணை உங்களுக்கு வன்பொருள் மற்றும் அனைத்தும் தெரியும் ஃபிளிப் ஃப்ளாப்புகளின் எண்ணிக்கை ஒரே மாதிரியாகவே உள்ளது எனவே இது முன்கூட்டியே சொல்லப்பட வேண்டிய ஒன்றாகும் இது வேலை செய்ய வேண்டும் மற்றும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன்னும் ஒரு வேலையாக 1 ஃபிளிப் ஃப்ளாப் மட்டுமே இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு பி சி டி தெரியும் அது இருக்கிறது எனவே ஒரு பி சி டி சரி ஆகியவற்றிலிருந்து நாம் செல்லும்போது ஒரே ஒரு மதிப்பு 1 ஃபிளிப் ஃப்ளாப் மதிப்பு மாறுகிறது அதனால் அது ஒரு விஷயமாக இருக்கலாம் எனவே 1 புரட்டு மதிப்பு மட்டுமே மாறுகிறது எனவே மாற்றுவதற்கான தேவை மற்றும் இந்த ஒருங்கிணைப்பு சுற்று தொடர்பான சிக்கலானது அவை குறைவாக இருக்கலாம் என்று நாம் யூகிக்க முடியும் எனவே அந்த அர்த்தத்தில் நாம் 0 0 ஐ ஒதுக்கலாம் பின்னர் b 0 1 என்பது ஒரு மதிப்பு மட்டுமே மாறுகிறது c 1 1 பின்னர் d 1 0 சரி D இலிருந்து அது ஒரு இடத்திற்குச் சென்றால் அது மீண்டும் 0 0 க்குப் போகிறது ஆகவே அந்த அர்த்தத்தில் அதை ஒதுக்குவதற்கான மற்றொரு வழியாக இருக்கலாம் ஆனால் நான் இங்கே காட்டியதை கவனமாக இருக்க வேண்டும் இது b மற்றும் a க்கு போகிறது எனவே இந்த வேலையில் அது d இலிருந்து a க்கு செல்லும் போது 1 0 0 0 ஆக மாறுகிறது எனவே ஒரு மதிப்பு ஆனால் d இலிருந்து b க்குச் செல்லும்போது 1 0 0 0 ஆக மாறுகிறது எனவே இரண்டு இரண்டு மதிப்புகளும் சரி மாறுகின்றன எனவே இவை ஒன்றோடொன்று இணைந்திருப்பதால் தான் எனவேதான் நாங்கள் உங்களுக்குத் தெரிய வேண்டும் அதை விரிவாகப் பார்க்கவும் பலவிதமான விஷயங்கள் உள்ளன என்று நான் சொன்னேன் இல்லையெனில் அவற்றில் ஏதேனும் ஒன்றை நாம் முன்னோக்கி நகர்த்தலாம் சரியாக வேலை செய்யும் சுற்று உணரவும் எனவே முதல் ஒன்றை சரி என்று நாங்கள் கருதுகிறோம் ஆனால் நீங்கள் அதை எப்படிப் பார்ப்பீர்கள் சுற்று எப்படித் தெரியும் என்பது உங்களுக்குத் தெரியும் பின்னர் இந்த வேலையை சரி செய்யுங்கள் இதனால் நீங்கள் ஒரு பயிற்சியாக எடுத்துக் கொள்ளலாம் எனவே அதன் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பணி முடிந்ததும் இந்த நிலை மாற்றம் வரைபடம் இப்போது நாம் இந்த முறையில் சரி எனவே 0 0 சரி பின்னர் 0 1 1 0 மற்றும் 1 1 சரி நாம் கருத்தில் கொள்வோம் அதன் உணர்தலுக்காக நாங்கள் ஜே ஃபிளிப் ஃப்ளாப்பைப் பயன்படுத்துகிறோம் எனவே நாங்கள் அழைப்போம் எங்கள் முந்தைய வகுப்பிலிருந்து ஜே ஃபிளிப் ஃப்ளாப் கிளர்ச்சி அட்டவணை என்ன என்பதைக் கண்டுபிடிப்போம் ஜே ஃபிளிப் ஃப்ளாப் கிளர்ச்சி அட்டவணை இது என்று எங்களுக்குத் தெரியும் எனவே 0 முதல் 0 மாற்றம் 0 எக்ஸ் 0 குறுக்கு அதாவது 0 எக்ஸ் 0 அல்லது 1 எந்த மதிப்பும் சரியானதாக இருக்கலாம் 0 முதல் 1 1 குறுக்கு வரை 1 0 குறுக்கு 1 மற்றும் 1 1 குறுக்கு 0 சரி எனவே இங்கே இந்த சிலுவை அக்கறை இல்லை அதாவது 0 அல்லது 1 இல் எவரும் செய்வார்கள் அது நன்றாக இருக்கிறதா இது நாம் அனைவரும் அறிந்ததே எனவே நாம் முன்னேறினால் அதைப் பார்க்க முயற்சித்தால் நாங்கள் மாநில அட்டவணைக்குச் செல்கிறோம் எனவே இது தற்போதைய நிலை சரி இப்போது உள்ளீடு இங்கே உள்ளது எனவே நீங்கள் தற்போதைய உள்ளீட்டையும் சரியாக கருத்தில் கொள்ள வேண்டும் நாங்கள் அதைப் பார்த்திருந்தால் எதிர் வடிவமைப்பு சிக்கலின் தொகுப்பு அங்கு உள்ளீட்டை சரியாக நாங்கள் கருதவில்லை எனவே இது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு நகர்கிறது பின்னர் அடுத்த நிலை சரி மற்றும் வெளியீடு இந்த தற்போதைய மாநில மதிப்புகளிலிருந்து மட்டுமே வெளியீடு உருவாக்கப்படும் இதற்காக 2 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் உள்ளன எனவே அதனுடன் தொடர்புடைய ஃபிளிப் ஃப்ளாப் உள்ளீடுகள் உள்ளன எனவே இவை உங்களுக்குத் தெரிந்தவை மாநில அட்டவணையின் நெடுவரிசைகள் அது நன்றாக இருக்கிறது எனவே 0 0 க்கு எனவே 0 0 க்கு எனவே அதை ஒரு தொகுதி வலதுபுறத்தில் காண்பிக்கிறோம் தற்போதைய நிலை எனவே உள்ளீடு 0 ஆக இருக்கலாம் அல்லது உள்ளீடு 1 ஆக இருக்கலாம் அது நன்றாக இருக்கிறதா சரி அந்த விஷயத்தில் 0 க்கு அடுத்த நிலை என்னவென்றால் மாநில நிலைமாற்ற வரைபடத்திலிருந்து 0 0 மட்டுமே நீங்கள் 0 0 ஐ சரி பார்க்க முடியும் 1 க்கு இது அடுத்த மதிப்பு அதாவது 0 1 நாம் ஏற்கனவே ஒரு மற்றும் பி ஆக இருந்த வேலையைச் செய்துள்ளோம் எனவே இப்போது அது 0 0 மற்றும் 0 1 ஆக உள்ளது எனவே இது 0 1 சரி எனவே இது 0 1 ஆக இருந்தால் உள்ளீட்டுக்கு 0 மற்றும் 1 என்ற இரண்டு சாத்தியங்கள் இருக்கலாம் 0 உடன் 0 1 அது 1 உடன் 0 0 க்கு செல்கிறது அது 1 0 வலதுபுறம் செல்கிறது இது 1 0 உடன் மீண்டும் 0 உடன் இரண்டு சாத்தியக்கூறுகள் இது 1 1 வலது மற்றும் 1 உடன் செல்கிறது இது இந்த இடத்தில் உள்ளது எனவே இது 1 0 அபராதம் இறுதியாக 0 1 க்கு மன்னிக்கவும் இறுதியாக 1 1 க்கு சரி எனவே நாம் இங்கே 0 க்கு இருக்கிறோம் அது 0 0 மற்றும் 1 க்கு செல்கிறது அது 0 1 க்கு செல்கிறது அது நன்றாக இருக்கிறது எனவே நாங்கள் இதைச் செய்தவுடன் மீதமுள்ளவர்கள் இந்த உற்சாக அட்டவணையின் உதவியைப் பெறுவார்கள் இந்த ஒவ்வொரு மாற்றத்திற்கும் பிஎன் பிஎன் பிளஸ் 1 மற்றும் ஆன் டு ஆன் பிளஸ் 1 ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஜேபி கேபி மற்றும் ஜேஏ கேஏ கீழே உள்ள உள்ளீடு அந்தந்த ஃபிளிப் ஃப்ளாப்புகளில் அது சரிதான் எனவே 0 முதல் 0 0 குறுக்கு மன்னிக்கவும் 0 முதல் 0 வரை இது 0 குறுக்கு 0 முதல் 0 வரை மீண்டும் 0 குறுக்கு 0 முதல் 0 வரை மீண்டும் 0 குறுக்கு மற்றும் 0 முதல் 1 0 முதல் 1 வரை இது 1 குறுக்கு என்று எங்களுக்குத் தெரியும் எனவே இந்த வழியில் நீங்கள் அதை முடிக்க முடியும் இது சரியா எனவே இதுதான் அந்த நெடுவரிசை இப்போது மற்ற விஷயத்தைப் பற்றி என்ன எனவே இது உங்கள் ஆன் டு ஆன் பிளஸ் 1 ஆகும் எனவே 0 முதல் 0 0 குறுக்கு இதற்கு 0 என்பது நாம் ஏற்கனவே பார்த்த 1 1 குறுக்கு 0 முதல் 1 வரை பின்னர் 1 முதல் 0 1 முதல் 0 வரை இது 1 முதல் 0 வரை இது குறுக்கு 1 வலது இது குறுக்கு 1 சரி அதனால் அது தொடரும் வழி அது நன்றாக இருக்கிறதா சரி எனவே இதுதான் இந்த குறிப்பிட்ட நெடுவரிசையும் உங்களுக்குக் கிடைக்கும் இப்போது எஞ்சியிருப்பது இந்த வெளியீடு இந்த குறிப்பிட்ட வெளியீட்டை எவ்வாறு நிரப்புகிறோம் எனவே இது மூர் மாதிரி சரியானது என்பதால் வெளியீடு எப்போதும் மாநிலத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது இது உள்ளீட்டை சரி சார்ந்தது அல்ல எனவே உள்ளீட்டின் மதிப்பைப் பொருட்படுத்தாமல் எனவே அடிப்படையில் உள்ளீடு என்பது இந்த நிலையில் அக்கறை கொள்ளாத ஒரு வகை எனவே நாங்கள் கவலைப்பட வேண்டாம் இது முற்றிலும் மாநில மதிப்பிலிருந்து பெறப்படும் எனவே இது 0 0 சரி நிலையில் இருக்கும்போது இந்த விருப்பங்களில் ஒன்றுக்கு வெளியீடு 0 0 1 0 1 0 அது 0 மற்றும் அது 1 1 தற்போதைய நிலையில் இருக்கும்போது தற்போதைய வெளியீடு 1 1 ஆகும் எனவே நீங்கள் இங்கே பார்ப்பது இதுதான் அது நன்றாக இருக்கிறதா எனவே இதன் மூலம் நாம் மாநில ஒதுக்கீட்டை முடிக்க முடிகிறது பின்னர் ஒதுக்கப்பட்ட மாநில மதிப்புகளுடன் தொடர்புடைய மாநில மாற்றம் வரைபடம் சரி ஃபிளிப் ஃப்ளாப்புகளைப் பொறுத்தவரை உற்சாக அட்டவணையின் உதவியைப் பயன்படுத்தி மாநில அட்டவணை எனவே நாம் கடந்த காலத்தில் செய்ததைப் போலவே அடுத்த கட்டமாக இருப்போம் இந்த இரண்டு ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கும் இந்த எளிமையான உறவைப் பெறுவது சரி எனவே அவை வடிவமைப்பு சமன்பாடுகள் சரியானவை இதனால் நீங்கள் பெறலாம் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அதை சரியாக வரைபடமாக்க வேண்டும் எனவே 3 மாறிகள் தற்போதைய நிலை மற்றும் தற்போதைய உள்ளீடு வலது தற்போதைய உள்ளீடு என்னவாக இருக்கும் தற்போதைய உள்ளீடு என்றால் இங்கிருந்து வரும் உள்ளீட்டு பிட் எனவே ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கான இந்த தற்போதைய உள்ளீடு அடுத்த நிலை சரி என வரையறுக்கப்படுகிறது எனவே மாநில மாற்றம் வரைபடத்தின் படி ஒரு குறிப்பிட்ட முறையில் சரி எனவே அந்த வழியில் நாங்கள் அதை இங்கே மாநில அட்டவணையில் இருந்து மேப்பிங் செய்கிறோம் ஒருமுறை நாங்கள் JB க்காக அந்த உரிமையைச் செய்தால் அதை இந்த முறையில் வரைபடமாக்கியவுடன் நீங்கள் உதாரணமாக இருந்தால் நாங்கள் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஓய்வு இருக்க முடியும் எனவே JB க்கு 0 0 0 1 குறுக்கு குறுக்கு குறுக்கு குறுக்கு அது சரியா எனவே இதை சரி என்று பார்ப்போம் எனவே இது 0 0 எனவே 0 0 0 1 குறுக்கு குறுக்கு குறுக்கு குறுக்கு 0 0 பின்னர் நாம் 0 0 க்கு இந்த திசையில் சென்றிருந்தோம் இது x 0 மதிப்பு மற்றும் x 1 மதிப்புக்கு 0 1 ஆகும் எனவே இது 0 0 0 1 குறுக்கு குறுக்கு மற்றும் இது குறுக்கு குறுக்கு வலது எனவே இதேபோல் நீங்கள் மற்ற விஷயங்களை வரைபடமாக்குவீர்கள் பின்னர் நாங்கள் உங்களுக்குத் தெரிந்த மிகப் பெரிய குழுவைப் பெறுவோம் இரண்டின் முழு சக்தியில் கர்நாக் வரைபட அடிப்படையிலான எளிமைப்படுத்தல் உங்களுக்குத் தெரிந்தவை எனவே இதன் மூலம் இந்த 4 சமன்பாடுகளையும் சரியாகப் பெறுவீர்கள் An KB An JA X' Bn' KA X' Bn' இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பெறுகிறீர்கள் இந்த விஷயத்தில் எக்ஸ் குறித்த பரிசீலிப்பு உங்களுக்குத் தேவையில்லை ஏனெனில் இது மாநில மதிப்பிலிருந்து மட்டுமே பெறப்படுகிறது எனவே மாநில மதிப்புகள் இது போன்ற ஒரு மற்றும் பிஎன் சரியானது நீங்கள் ஒன்றாகச் சேர்த்தால் அவை இரண்டும் 1 ஆக இருக்கும்போது அது 1 ஆக இருப்பதால் Y ஒரு Bn க்கு சமம் அது நன்றாக இருக்கிறதா Y An Bn எனவே இந்த வடிவமைப்பு கேள்விகளைக் கையில் வைத்துக் கொண்டு சுற்று சரியாக செயல்படுத்த நாங்கள் நகர்கிறோம் எனவே முந்தைய ஸ்லைடில் இருந்து இங்கேயே எடுக்கப்பட்ட சமன்பாடுகள் இவை எனவே இவை 2 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஜேஏ மற்றும் கேஏ ஆகியவை ஃபிளிப் ஃப்ளாப் ஏ ஜேபி கேபி ஃபிளிப் ஃப்ளாப் பி வலதுபுறம் உள்ளீடுகள் இது எக்ஸ் க்குச் செல்வதை நீங்கள் காணலாம் கடிகாரம் ஒத்திசைக்கப்பட்டதா ஒத்திசைவான சுற்று கடிகாரம் உங்களுக்குத் தெரியுமா ஒரே நேரத்தில் ஃபிளிப் ஃப்ளாப் இரண்டையும் தூண்டுகிறது எனவே JB என்பது X An இந்த விஷயங்களில் சிலவற்றை சரிபார்க்க எனவே JB இது ஒரு உரிமை எனவே X An எனவே இது இங்கே உங்கள் ஒரு ஓவர் மற்றும் இது உங்கள் எக்ஸ் ஆகும் எனவே எக்ஸ் இதுபோன்று வருவதை நீங்கள் காணலாம் இது இணைப்பு மற்றும் இது மற்றொன்று எனவே இது உங்கள் எக்ஸ் ஆன் KB என்பது ஒரு எனவே KB என்பது ஒரு KB என்பது An என்பதை நீங்கள் காணலாம் JA என்பது X bar Bn plus X Bn bar எனவே JB மன்னிக்கவும் அது JA எனவே அது உங்கள் JA ஆகும் எனவே நீங்கள் அந்த எக்ஸ் பட்டியைக் காணலாம் எனவே இது உங்கள் எக்ஸ் பட்டி சரியானது இது உங்கள் பி எனவே இந்த உள்ளீடு இது உங்கள் எக்ஸ் பார் எக்ஸ் பட்டி மற்றும் இது உங்கள் பிஎன் ஆகும் இந்த உள்ளீடு உங்கள் எக்ஸ் மற்றும் இந்த உள்ளீடு இது இங்கிருந்து வருகிறது இது பிஎன் என்பதை நீங்கள் காணலாம் எனவே அது ஜேஏ சரி KA என்பது எக்ஸ் பார் மற்றும் பிஎன் பார் சரி எனவே இது OR கேட் எனவே எக்ஸ் பார் இங்கே உள்ளது மற்றும் பிஎன் பார் இங்கிருந்து வருகிறது எனவே நீங்கள் பின்னூட்டத்தை சரியாகக் காணலாம் இறுதியாக உங்கள் Y ஒரு Bn உரிமைக்கு சமம் எனவே இது Y எனவே Bn இங்கே உள்ளது மற்றும் ஒரு இங்கே உள்ளது எனவே அனைத்து சமன்பாடுகளும் உள்ளன ஏதேனும் கேள்விகள் உள்ளனவா இது சற்று சிக்கலானதாகத் தோன்றினாலும் அதனுடன் தொடர்புடைய சுற்று பெறக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அது நன்றாக இருக்கிறதா சரி எனவே இது 1 1 0 கண்டறிதலுக்கான மூர் மாதிரி அடிப்படை சுற்று ஆகும் இப்போது நாங்கள் மீலி மாதிரி அடிப்படையிலான மாநில மாற்றம் வரைபடத்திற்குச் செல்கிறோம் அதன் உணர்தல் சரியானது இப்போது நாம் முதலில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த மாநிலங்களின் எண்ணிக்கை 3 சரி ஏனெனில் 2 பிட்கள் சரியாக 1 மற்றும் 1 ரசீதுகளாக இருக்கும்போது 0 சரியாகப் பெறப்பட்டால் அதே கடிகார சுழற்சியில் வெளியீட்டை நாம் சரியாக உருவாக்க முடியும் அதனால் அதுதான் சரியானது இது மீலி மாதிரி இது தற்போதைய நிலை மற்றும் தற்போதைய உள்ளீட்டை அடிப்படையாகக் கொண்ட வெளியீட்டைக் கொடுக்க முடியும் இதன்மூலம் முந்தைய வகுப்பில் நாங்கள் விவாதித்தோம் அதனால் இந்த உரிமை எப்படி இருக்கிறது அதனால்தான் 3 மாநிலங்கள் போதுமானவை இந்த சிக்கலுக்கு சரியானது எனவே இந்த 3 மாநிலங்கள் பின்னர் எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப்புகள் தேவைப்படும் 2 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் தேவைப்படும் ஏனெனில் இந்த ஆபரேட்டர் சரி இது 1 ஃபிளிப் ஃப்ளாப்பைக் கொண்ட 1 ஃபிளிப் ஃப்ளாப் நீங்கள் 2 மாநிலங்களை மட்டுமே வைத்திருக்க முடியும் எனவே 3 மாநிலங்கள் உள்ளன எனவே மாநில பணி எனவே இதை 0 0 0 1 மற்றும் 1 0 சரி என்று செய்வோம் எனவே மீண்டும் மாநில 0 0 இரண்டு சாத்தியக்கூறுகள் 0 மற்றும் 1 0 1 இரண்டு சாத்தியங்கள் 0 மற்றும் 1 மற்றும் 1 1 இரண்டு சாத்தியக்கூறுகள் 0 0 மற்றும் 1 வலது அதன்படி மாநில மாற்றங்கள் வெறும் மூர் மாதிரியைப் போலவே நடைபெறுகின்றன எனவே 0 0 நாங்கள் மாநில அட்டவணையை தயாரித்த விதம் எனவே 0 0 இது 0 0 0 0 இது இங்கே 1 க்கு 0 1 ஆகும் 0 1 0 1 அது போகிறது 0 க்கு இது இங்கே திரும்பிச் செல்கிறது எனவே 0 0 இது 1 0 க்குப் போகிறது 1 0 க்கு அது 0 ஆக இருந்தால் சரி எனவே 1 என்பது வெளியீடு அதனுடன் தொடர்புடைய வெளியீடு 1 சரியானது மற்றும் அடுத்த நிலை 0 0 மற்றும் 1 0 எனக் காணலாம் இது 1 0 சரி எனவே தற்போதைய உள்ளீடு இப்போது வித்தியாசம் இது 1 0 ஆக இருக்கும்போது இது c 1 0 சரியானது இது 1 0 ஆக இருக்கும்போது அது 0 சரி எனில் அது 1 மற்றும் அது 1 ஐப் பெற்றால் அது 0 சரி எனவே இந்த நிபந்தனையின் கீழ் மட்டும் உள்ளீடு வெளியீடு 1 எனவே இது வித்தியாசம் சரியானது மூர் மாதிரியில் ஜே ஃபிளிப் ஃப்ளாப் உள்ளீட்டு நெடுவரிசைகளை நாங்கள் நிரப்பிய விதம் ஜே ஃபிளிப் ஃப்ளாப் கிளர்ச்சி அட்டவணையைப் பயன்படுத்துவதன் மூலமும் இதைச் செய்யும் எனவே இங்கே இங்கே காட்டப்பட்டுள்ளது சரி அதை நீங்களும் சரியாகச் செய்யலாம் எனவே இந்த எக்ஸ் தவிர மூர் மாதிரி அடிப்படையிலான மாநில அட்டவணையுடன் ஒப்பிடும்போது நீங்கள் காணக்கூடிய வேறு வேறுபாடு என்ன அதைத் தவிர ஒரு ஜோடி நெடுவரிசை திருத்தம் வரிசை காணவில்லை என்பதை நீங்கள் கவனிக்க முடியும் அது 1 1 சரியாக இல்லை ஏனென்றால் மாநில d கிடைக்கவில்லை தேவையில்லை சுற்று உணர்தலுக்கு இது எவ்வாறு உதவுகிறது சிக்கலைக் குறைக்க இது எந்த வகையிலும் உதவுமா எனவே பார்ப்போம் எனவே இதை நாம் சரியாகக் குறிப்பிட்டுள்ளோம் JB KB இது 0 0 0 1 குறுக்கு குறுக்கு சரி எனவே JB இங்கே குறுக்கு குறுக்கு என்று நாம் பார்த்ததைப் போல ஒரு குறிப்பிட்ட வழக்கை மீண்டும் குறிப்பிடுகிறோம் எனவே உங்களால் முடியும் எனவே மற்ற வழக்குகள் குறுக்கு குறுக்கு குறுக்கு குறுக்கு 1 0 சரி எனவே இதுபோன்ற ஒரு வழக்கைப் பார்ப்போம் இந்த ஒரு கேபி குறுக்கு குறுக்கு குறுக்கு குறுக்கு 0 0 1 1 வலதுபுறம் இருந்தது எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் எனவே இது என்ன JA நாங்கள் 0 1 குறுக்கு குறுக்கு 1 0 பற்றி பேசுகிறோம் பின்னர் குறுக்கு குறுக்கு இருந்தது 1 1 மன்னிக்கவும் KB குறுக்கு குறுக்கு குறுக்கு குறுக்கு 0 0 1 1 சரி எனவே இங்கே இது வேறுபட்டது ஏனென்றால் இது 1 0 முதல் 0 0 வரை போகிறது எனவே அது குறுக்கு 1 ஆகும் எனவே நீங்கள் என்ன பார்க்க முடியும் இப்போது இந்த KB க்கு இங்கே எனவே இந்த 1 1 முன்பு இது 1 சரியாக இருந்தது ஆனால் இங்கே இது குறுக்கு குறுக்கு என்பதை நீங்கள் காணலாம் KB ஐப் பொறுத்தவரை இது 0 0 ஆக இருந்தது ஏனெனில் இந்த நிலை மாற்றம் வேறுபட்டது எனவே இது மற்றொரு அம்சமாகும் ஆனால் இந்த 1 1 குறுக்கு இல்லை 1 1 சரியானது JB ஐப் பொறுத்தவரை இது அடுத்த மாநில மதிப்புகள் இருந்ததால் குறுக்கு குறுக்கு இருந்தது ஆனால் குறைந்தபட்சம் இங்கே 1 1 இல்லை என்பதைக் காணலாம் அது குறுக்கு குறுக்கு சரி ஏனெனில் 1 1 வரவில்லை மாநில d வரவில்லை படத்தில் சரி எனவே இதேபோல் இங்கேயும் இதேபோல் இங்கேயும் சரி எனவே மற்ற மூர் மாதிரி அடிப்படையிலான உணர்தலில் இருந்ததைப் போல உங்களுக்கு எந்தத் தேவையும் இல்லை எனவே இங்கே 1 இருந்தால் 1 சரியாக மறைக்கப்பட வேண்டும் எனவே அது இல்லை என்பதால் எனவே நாங்கள் அதை மறைக்க தேவையில்லை இதன் மூலம் நீங்கள் பெறும் இறுதி சமன்பாடுகளை மூர் மாடல் விஷயத்தில் நீங்கள் பார்த்ததை விட எளிமையானது என்பதை நீங்கள் காணலாம் இதன் காரணமாக நீங்கள் குறைந்தபட்சம் இதைக் கொண்டிருப்பீர்கள் பகுதி கொஞ்சம் எளிமையான சுற்று அது சரியில்லை Bn ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுபோன்ற 2 மாறிகள் மட்டுமே இருந்தன இப்போது நமக்கு 3 மாறி வந்துள்ளது ஆனால் 3 மாறிகள் இருந்தாலும் உங்களிடம் உள்ள சுற்று தர்க்கம் முன்பு இது ஒரு பிஎன் இப்போது அது எக்ஸ் பார் பிஎன் எனவே அந்த வழியில் அதிக வித்தியாசம் இல்லை எனவே மற்றும் பிற காரணங்களுக்காக எக்ஸ் பட்டி எப்போதும் இல்லை ஏனெனில் கேட் இல்லை எனவே அது உருவாக்கப்படாவிட்டாலும் மூர் மாடலுக்குத் தேவையான AND கேட் முன்பு நாம் பார்த்ததைத் தவிர ஒரு கூடுதல் NOT கேட் மட்டுமே தேவைப்படுகிறது எனவே இது மிகக் குறைவு இந்த கூடுதல் மாறி காரணமாக ஏதேனும் ஒன்று இருந்தாலும் மற்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்குத் தெரிந்த ஒப்பீட்டளவில் உங்களுக்குத் தெரிந்திருப்பதைக் காணலாம் குறைவான சிக்கலான வடிவமைப்பு சமன்பாடுகள் மீலி மாடலில் இங்கு இல்லாததால் நாம் பெறுகிறோம் எனவே இந்த சமன்பாடுகளுடன் இப்போது இவை சமன்பாடுகள் சரியானவை என்பதை நீங்கள் காணலாம் மற்ற வழக்கு நீங்கள் JA ஐ நினைவில் வைத்திருந்தால் அது எக்ஸ் பிஎன் பார் மற்றும் எக்ஸ் பார் பிஎன் போன்ற சில விஷயங்கள் அது இல்லையா சரி எனவே அந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்குத் தெரிந்திருப்பதை நீங்கள் காணலாம் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது நான் சொல்வது மிகவும் எளிமையானது எனவே இதே பிரச்சனைக்கு இதுதான் இது போன்ற மீலி மாதிரி அடிப்படையிலான சுற்று உங்களுக்கு கிடைத்துள்ளது எனவே வழக்கமாக குறைந்த எண்ணிக்கையிலான மாநிலங்கள் இருப்பதையும் அதைப் பொருட்படுத்தாமல் இருப்பதற்கான வாய்ப்பையும் நீங்கள் அறிந்திருப்பதால் நீங்கள் பார்க்க முடியும் மேலும் சிக்கலான சுற்று மூர் மாடலுக்காகவும் மீலி மாடலுக்கு குறைந்த சிக்கலானதாகவும் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது அது நன்றாக இருக்கிறது எனவே நாம் முடிவுக்கு வருவதற்கு முன்பு இந்த விஷயத்தை சிக்கலான பகுதியில் நீட்டிக்க விரும்புகிறோம் ஆனால் முந்தைய உதாரணத்தின் ஒரு அர்த்தத்தில் நீட்டிக்கப்பட்ட மற்றொரு உதாரணத்தைக் கொண்டு வருவதன் மூலம் எனவே மீலி மாடல் மூர் மாடலை வளர்ப்பது உங்களுக்குத் தெரிந்த ஒரு நடைமுறையையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் எனவே பார்ப்போம் எனவே இது நீட்டிப்பு என்று நாங்கள் கூறியது ஒரு வரிசை கண்டறிதல் சிக்கல் ஆனால் இப்போது நாம் கண்டறிய விரும்புவது 1 1 0 1 சரி முன்னதாக இது 1 1 0 மட்டுமே இருந்தது எனவே இன்னும் ஒரு பிட் சேர்க்கப்பட்டுள்ளது எனவே இந்த 4 பிட்கள் 1 1 0 1 உள்ளீட்டு தரவு ஸ்ட்ரீமில் இருப்பதைக் காணும்போதெல்லாம் நாம் தேடும் வரிசை வரிசை சரியாக இருந்தது என்று கூறுகிறோம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள மற்றொன்று ஒன்றுடன் ஒன்று அனுமதிக்கப்படுகிறது எனவே 1101 சரிக்குப் பிறகு என்ன அர்த்தம் அது ஒன்றுடன் ஒன்று இல்லையென்றால் உங்களுக்கு 1101 சரி தேவை இது ஒன்றுடன் ஒன்று என்றால் 1101 க்குப் பிறகு மீண்டும் 101 ஐப் பெற்றால் இந்த 1 சேர்க்கப்படுகிறது எனவே அது ஒன்றுடன் ஒன்று எனவே நீங்கள் சொல்வீர்கள் இங்கே ஒரு வெளியீடு இருக்கும் மீண்டும் இங்கே ஒரு வெளியீடு இருக்கும் நீங்கள் இங்கே முடிந்ததும் சரி எனவே இது ஒன்றுடன் ஒன்று வகை என்றால் ஒரு தொடரின் இறுதி பிட் அல்லது பிட்கள் அடுத்த வரிசையின் பிட்களைத் தொடங்கலாம் அதனால் அதுதான் விஷயம் எனவே அப்படி இருக்கிறதா என்று பார்ப்போம் அது எவ்வாறு சரியாக வேலை செய்யும் எனவே நாங்கள் மீலி மாதிரியுடன் தொடங்குவோம் அதே விஷயம் நாம் வரையறுத்துள்ள விதம் எனவே ஒரு பிட் சரியாக கண்டறியப்படவில்லை பி 1 பிட் சி 2 பிட்கள் மற்றும் 3 டி 3 பிட்கள் இப்போது எங்களுக்கு 3 பிட்கள் தேவை ஏனெனில் 4 பிட் கண்டறியப்பட வேண்டும் எனவே நீங்கள் d இல் இருக்கும்போது 3 பிட்கள் சரியாக கண்டறியப்பட்டுள்ளன உள்ளீட்டின் அடிப்படையில் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறீர்கள் அதனால் அதுதான் தேவை எனவே ஒரு ஆரம்ப பகுதி முந்தைய வழக்கில் இருந்ததைப் போலவே இருக்கும் ஏனெனில் இது 1 1 0 முதல் மூன்று உரிமை எனவே ஒரு 0 பெறப்பட்டது அது இங்கே தங்கியுள்ளது 1 பெறப்பட்டது அது b க்கு போகிறது ஏனெனில் இது 1 பிட் சரியாக கண்டறியப்பட்டுள்ளது எனவே இது மற்றொரு 1 ஐப் பெறுகிறது இரண்டாவது பிட் சரியாக கண்டறியப்பட்டது இது c சரி என்று வருகிறது ஆனால் 1 க்குப் பிறகு 0 வந்தால் மீண்டும் நீங்கள் மறுதொடக்கம் செய்ய வேண்டும் அதனால் தான் 0 க்கு அது மீண்டும் வலதுபுறம் செல்கிறது பின்னர் c இல் நீங்கள் 0 ஐப் பெற்றால் 1 1 0 1 1 0 பெறப்பட்டுள்ளது எனவே நீங்கள் 3 பிட் சரியாகப் பெற்றுள்ளீர்கள் எனவே நீங்கள் சரியாக வருகிறீர்கள் நீங்கள் இங்கே 1 ஐப் பெற்றால் நீங்கள் c இல் தங்கியிருப்பீர்கள் ஏனென்றால் 11 க்குப் பிறகு நீங்கள் 1 ஐப் பெற்றால் மீண்டும் 0 ஐப் பெற்றால் நீங்கள் சரியாகச் செய்கிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் அறிந்ததைச் சரியாகச் செய்கிறீர்கள் கண்டறிதல் வரிசை எனவே நீங்கள் இங்கே சரி இப்போது நீங்கள் d 1 1 0 இல் இருக்கும்போது நீங்கள் 0 ஐப் பெற்றால் என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது நீங்கள் முழு விஷயத்தையும் மறுதொடக்கம் செய்ய வேண்டும் இல்லையா அதனால் மீண்டும் உள்வரும் பிட் ஸ்ட்ரீமில் 110 ஐத் தேட வேண்டும் சரி அதுதான் இங்கே காட்டப்பட்டுள்ளது ஆனால் நீங்கள் d இல் இருந்தால் அது 1 1 0 மற்றும் நீங்கள் 1 சரி பெறுகிறீர்கள் என்றால் அது சரியாக கண்டறியப்படுகிறது எனவே வெளியீடு 1 ஆக இருக்கும் அதுதான் இங்கே காட்டப்பட்டுள்ளது இப்போது இந்த வெளியீடு 1 ஆக இருக்கும்போது அதற்குப் பிறகு சுற்று சரியாகச் செல்ல வேண்டும் சுற்று 1 பிட் ஏற்கனவே சரியாகக் கண்டறியப்பட்டதாகக் கூறும் நிலைக்குச் செல்ல வேண்டும் ஏனென்றால் அதற்குப் பிறகு நீங்கள் 1 0 1 ஐப் பெற்றால் அதுதான் அதாவது இந்த ஒன்றுடன் ஒன்று காரணமாக நீங்கள் சரியாகச் செய்கிறீர்கள் எனவே 1 உடன் d க்குப் பிறகு அது b க்குப் போகிறது அது நன்றாக இருக்கிறதா எனவே இது உங்கள் மீலி மாதிரி அடிப்படையிலான சுற்று எனவே 4 மாநிலங்கள் தேவை இப்போது மூர் மாதிரி அடிப்படையிலான சுற்றுக்கு என்ன நடக்கிறது எனவே 4 மாநில 3 பிட்கள் வரை கண்டறியப்பட்டன இப்போது உங்களுக்கு 4 பிட்கள் கண்டறியப்பட்ட மற்றொரு மாநிலம் தேவை ஏனென்றால் முடிவானது மாநில மதிப்பிலிருந்து மட்டுமே எடுக்கப்படுகிறது அது e ஐ எட்டாத வரை 4 பிட்கள் சரியாக கண்டறியப்பட்டால் அது வெளியீட்டை சரியாக உருவாக்க முடியாது எனவே நீங்கள் விரைவாகப் பின்தொடர்ந்தால் அது ஒரு பி சி டி சரியான நேரத்திற்கு முன்பு நாம் பார்த்த வழி அது சரி இது 1 ஐப் பெற்றால் அது 5 வது நிலைக்குச் செல்கிறது அது 0 ஐப் பெற்றால் அது அதே காரணத்தினாலேயே செல்கிறது உங்களுக்குத் தெரிந்ததை நாங்கள் கூறியுள்ள விதம் பிட் முறை சரி அது e ok இல் இருக்கும்போது அது e வழிமுறையில் உள்ளது இது 1 0 1 1 ok ஐப் பெற்றுள்ளது இது ஏற்கனவே பெறப்பட்டது இப்போது அது e இல் இருக்கும்போது அது 0 அல்லது 1 ஐப் பெறலாம் அது 0 ஐப் பெறுகிறது என்றால் அது நமக்குத் தெரிந்ததை மறுதொடக்கம் செய்ய வேண்டும் ஆனால் அது 1 சரி பெற்றால் அதன் அர்த்தம் என்ன இதற்கு என்ன பொருள் 2 பிட்கள் சரியாக கண்டறியப்பட்டுள்ளன தயவுசெய்து இந்த பகுதியைப் புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று அது மின் அர்த்தத்தில் உள்ளது இது ஏற்கனவே 1 0 1 1 சரியானது பின்னர் அது 1 ஐப் பெறுகிறது எனவே 2 பிட்கள் சொத்து கண்டறியப்பட்டுள்ளன நீங்கள் மற்றொரு 0 1 ஐப் பெற்றால் அந்த வரிசை சரி எனவே 2 பிட்கள் சரியாக கண்டறியப்பட்டிருப்பது உங்கள் சி எனவே அது சி க்கு போகிறது என்பது சரிதான் இந்த பகுதி சரி என்று புரிந்து கொள்ளப்படுகிறது அது ஏன் b க்கு போகிறது அது c க்கு போகிறது ஏனென்றால் d க்குப் பிறகு அது c தான் அதற்கு முன்னர் அது 0 ஐ மட்டுமே பெற்றுள்ளது இங்கே e அதாவது அது 1 ஐப் பெற்றுள்ளது அதன் பிறகு அது 1 ஐப் பெறுகிறது எனவே இரண்டு 1 கள் உள்ளன அதனால் அது ஒன்றுடன் ஒன்று இது தெளிவானது சரியானதா எனவே 5 மாநிலங்கள் சரி இங்கே நான்கு மாநிலங்கள் உள்ளன என்பதை நாம் காணலாம் எனவே தேவைப்படும் ஃபிளிப் ஃப்ளாப்புகளின் எண்ணிக்கை மீண்டும் அந்த சூத்திரத்தால் இருக்கும் இங்கே அது இருக்கும் 2 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் செய்யும் ஆனால் இங்கே 2 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் செய்யாது உங்களுக்கு 3 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் தேவைப்படும் எனவே இது காம்பினேடோரியல் லாஜிக் சர்க்யூட் மட்டுமல்ல வழக்குகள் இருக்கக்கூடும் அங்கு ஃபிளிப் ஃப்ளாப்புகளின் எண்ணிக்கை நினைவக கூறுகளும் அதிகமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒப்பிடும்போது மீலி மாடல் மற்றும் மூர் மாடல் சரி என்று உங்களுக்குத் தெரியும் எனவே இது வழக்கமாக இதுபோன்ற சூழ்நிலைகளில் நிகழ்கிறது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் இருந்து 4 முதல் 5 வரை நகரும்போது சந்திப்புகளில் சரி இறுதியாக இந்த குறிப்பிட்ட ஸ்லைடில் நீங்கள் அந்த மாற்று சூத்திர மாற்று விதிகளைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் மீலி மாடல் முதல் மூர் மாடல் மற்றும் கடைசி வகுப்பில் நாங்கள் விவாதிக்கப்பட்ட அனைத்தையும் பயன்படுத்துகிறோம் எனவே இங்கே எது நான் பிரிக்கப்பட வேண்டும் என்று அர்த்தம் ஏனெனில் அது மற்ற சந்தர்ப்பங்களில் அது பரவாயில்லை மற்ற எல்லா நிகழ்வுகளும் நன்றாக இருக்கும் எனவே நீங்கள் அதைக் காணலாம் அதற்காக அந்த வேட்பாளரைக் கண்டுபிடிப்பதில் வெளியீடுகள் 0 மற்றும் 1 உள்ளீட்டில் ஒரு குறிப்பிட்ட நிலை இருப்பதை நீங்கள் காண வேண்டும் இது 0 மட்டுமே என்றால் எந்த பிரச்சினையும் இல்லை நீங்கள் உறிஞ்சலாம் அந்த குறிப்பிட்ட மாநில உரிமையில் 0 அல்லது 1 எனவே எடுத்துக்காட்டாக b சரி இங்கே இந்த உள்ளீடு வெளியீடு 0 மற்றும் இந்த வெளியீடு 1 ஆகும் எனவே b ஐ பிரிக்க வேண்டும் சரி b பிரிக்க வேண்டும் எனவே ஒரு பி இங்கே இப்படியே உள்ளது மற்றொரு பி இ சரி ஆகிறது நீங்கள் அந்த விதியைப் பயன்படுத்தலாம் 3 பிட் கண்டறிதலுக்காக கடைசி வகுப்பில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நாங்கள் செய்த விதத்தை நீங்கள் ஒரு பயிற்சியாகக் காணலாம் இங்கே அதே விஷயம் நீங்கள் பிரிந்தால் அது பி மற்றும் இ இங்கே சரியாக வரும் என்பதை நீங்கள் காணலாம் மேலும் சில வழக்குகள் சரியாக உள்ளன எடுத்துக்காட்டாக ஒரு சொல்லுங்கள் இது 0 இதுவும் 0 ஆகும் எனவே நீங்கள் உள்ளே 0 ஐ வைக்கலாம் எனவே மற்ற வழக்குகள் எதுவும் இல்லை இதுபோன்ற எந்தவொரு பிரச்சினையும் b க்கு மட்டுமே இல்லை பிரச்சினை உள்ளது நீங்கள் மாற்று விதியைப் பின்பற்ற வேண்டும் என்றால் நீங்கள் அதைச் செய்யலாம் நீங்கள் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கும் வரலாம் அதாவது மூர் மாடல் முதல் மீலி மாடல் வரை சரி ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து அதைப் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் 0 மற்றும் 1 ஐக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே முடிவுக்கு மூர் மாதிரி மற்றும் மீலி மாதிரியைப் பயன்படுத்தி மாநில மாற்றம் வரைபடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சுற்றுக்கு நகர்த்துவதைக் கண்டோம் இது ஒரு வரையறுக்கப்பட்ட மாநில சுற்று அல்லது வரையறுக்கப்பட்ட மாநில இயந்திரம் எனவே பெரும்பாலும் இது மூர் இயந்திரம் மற்றும் மீலி இயந்திரம் சரி என்று அழைக்கப்படுகிறது எனவே தேவைப்படும் ஃபிளிப் ஃப்ளாப்புகளின் எண்ணிக்கை அங்குள்ள மாநிலங்களின் எண்ணிக்கையால் வரையறுக்கப்படும் எனவே இது பதிவு 2 N பதிவு 2 N இன் உச்சவரம்பு சரி மாநிலங்களின் பணிகள் என்பது சுற்றறிக்கையின் வெவ்வேறு உணர்தல்களைப் பெறக்கூடிய ஒன்று உங்களிடம் இரண்டு வெவ்வேறு பணிகள் இருந்தால் இரண்டு வெவ்வேறு உணர்தல்கள் மற்றும் ஒன்று மற்றொன்றை விட எளிமையானதாக இருக்கலாம் வேலையின் பின்னர் நீங்கள் சுற்றுகளை உணர முயற்சிக்கும் ஃபிளிப் ஃப்ளாப்புகளின் உற்சாக அட்டவணையைப் பயன்படுத்தி மாநில அட்டவணைக்குச் செல்கிறீர்கள் ஃபிளிப் ஃப்ளாப்பின் உதாரணத்தை நாங்கள் பார்த்துள்ளோம் நாங்கள் எஸ் ஆர் டி டி ஓகேவைப் பயன்படுத்தியிருக்கலாம் அதோடு தொடர்புடைய கிளர்ச்சி அட்டவணை சரியாகப் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதிக அக்கறை இல்லாததால் நாம் பார்த்த மீலி மாதிரி ஒருங்கிணைந்த சுற்று என்று கூறுகிறது அந்த சிக்கலானது குறைவாக இருக்கலாம் மேலும் சில சந்தர்ப்பங்களில் தேவைப்படும் ஃபிளிப் ஃப்ளாப்புகளின் எண்ணிக்கையும் குறைவாக இருக்கலாம் ஆனால் நாம் அதைப் பார்த்தது என்னவென்றால் உள்ளீடு வெளியீட்டு லாஜிக் சர்க்யூட் காம்பினேடோரியல் லாஜிக் சர்க்யூட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதையும் கடந்த வகுப்பிலிருந்து கவனித்திருக்கிறோம் எனவே உள்ளீட்டில் எந்த மாற்றமும் நேரடியாக வெளியீட்டிற்குச் செல்லும்